இந்த விரிவுரைக்கு வருக இந்த சொற்பொழிவில் டீம் மேனேஜ்மென்ட்டின் அடிப்படையானவைகளைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் ஆர்கனைசேஷனின் கட்டமைப்பைப் பார்ப்போம் கடந்த விரிவுரையில் திறமையான டீம் மேனேஜ்மென்டிற்கு மேனேஜர் அறிந்திருக்க வேண்டிய சில அடிப்படைக் கோட்பாடுகளைக் கண்டோம் இன்று இந்த சொற்பொழிவில் இன்னும் சில கருத்துக்களைக் காண்போம் முதலாவது ஊக்குவித்தல் தொடர்பானது சாப்ட்வேர் டெவலப்பெருக்கு சில திறன்கள் இருப்பதாகவும் சாப்ட்வேர் டெவலப்பெரின் திறனில் பரந்த மாறுபாடு இருப்பதாகவும் நாம் கூறியிருந்தோம் ஆனால் முயற்சியும் கடின உழைப்பும் பெரும்பாலும் திறன்களின் பற்றாக்குறையை ஈடுசெய்யும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் டெவலப்பர்களின் திறமை அல்லது செயல்திறன் 1 முதல் 25 வரையிலான அளவில் மாறுபாடு என்று சில ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன என்று நாம் கூறியிருந்தோம் ஆனால் ஒருவர் குறைந்த திறன் கொண்டவராக இருப்பினும் அவர் மிகவும் நேர்மையானவராகவும் முயற்சி மற்றும் கடின உழைப்பாளி என்றால் அவரால் திறனில் உள்ள இடைவெளியை ஈடுசெய்ய முடியும் நாம் ஏற்கனவே டெய்லரின் Taylor's அணுகுமுறையி்ன் படி முக்கிய ஊக்கமாக நிதி ஊக்கத்தொகை வழங்குவது பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஆனால் ஆபிரகாம் மாஸ்லோ நிதி சலுகைகள் பெரும்பாலும் செயல்படாது என்று கூறினார் உண்மையில் ஊக்குவித்தல் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் மேலும் நீங்கள் அவருக்கு ஊக்கத்தொகை அளிக்கும்போது அது அவரது கேரியரில் உள்ள நேரம் அல்லது நேரத்தின் அடிப்படையில் இருக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவைகளின் வரிசைமுறை உள்ளது ஏனெனில் வரிசைக்கு கீழ் உள்ள படிநிலை நிரப்பப்படுவதால் உயர்ந்தவை வெளிப்படும் தேவைகளின் வரிசைமுறையில் உணவு மற்றும் தங்கும் இடம் ஆகியவையுள்ளது தங்குமிடம் போதுமான உணவு இல்லாத ஒரு தொழிலாளிக்கு தங்குமிடம் போன்ற தேவைகளை நாம் கொடுத்தால் அவர் ஊக்கம் பெறுவார் ஆனால் பின்னர் நன்றாகவும் நீண்ட காலமாக வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த சலுகைகளை வழங்கினால் அது அவர்களை அதிகம் ஊக்குவிக்காது மேலும் தேவைகளின் வரிசைமுறையில் மிக உயர்ந்த மட்டத்தில் சுய மெய்நிகராக்கம் உள்ளது இதைப் பார்ப்போம் இது மாஸ்லோவின் தேவைகளின் வரிசைமுறை இங்கு வரிசைக்கு மிகக் குறைந்த மட்டத்தில் உடலியல் அல்லது உயிர்வாழும் தேவைகள் இருப்பதைக் காணலாம் இவை உணவு தங்குமிடம் மற்றும் மேலும் பாதுகாப்புத் தேவைகளில் ஆபத்திலிருந்து விடுபடுவது மற்றும் பல பாதுகாப்பு மற்றும் சமூகத் தேவைகள் அதன் பின் சொந்தம் ஆர்கனைசேஷனை விரும்புபவர் மக்களை விரும்புபவர் பின்னர் மரியாதை தேவை மற்றும் இறுதியாக சுயமயமாக்கல் ஆகியவற்றால் நிரப்பப்படுகின்றன ஒரு ப்ராஜெக்ட் உறுப்பினருக்கு ஒரு நிலை நிரப்பப்படுவதால் உயர்ந்தவை வெளிப்படுகின்றன கீழ் நிலை அதிகமாக நிரப்பப்படும்போது அது குழு உறுப்பினரை ஊக்குவிக்காது நாம் உயர் மட்ட ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் இந்த சலுகைகளை கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் உடலியல் தேவைகள் ஆனது பசி தாகம் தூக்கம் போன்றவற்றைக் கடக்கப் பயன்படுகின்றன பாதுகாப்புத் தேவைகள் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஆனது சமூகத் தேவைகள் நட்பு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் குழு உறுப்பினர் மற்றும் பல மரியாதை தேவைகள் தன்னம்பிக்கை சாதனை அங்கீகாரம் விருதுகள் பாராட்டு மற்றும் பல மேலும் சுய மெய்நிகராக்கம் என்பது மேல் மட்டத்தில் உள்ளது அங்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் பணியாளராக இருக்கும் ஒருவரின் முழு திறனை வளர்ப்பதற்கான விருப்பமே ஊக்கம் ஹெர்ஸ்பெர்க்கின் 2 காரணி கோட்பாடு இங்கே ஹெர்ஸ்பெர்க் இரண்டு செட் காரணிகள் வேலை திருப்தியை பாதிக் கும் என்று பரிந்துரைத்தார் ஒன்று சுகாதாரம் அல்லது பராமரிப்பு காரணி என்று அழைத்தார் இவை சரியாக இல்லாவிட்டால் ஊழியர்கள் அதிருப்தி அடைவார்கள் எடுத்துக்காட்டாக ஊதியம் பணி நிலைமைகள் போன்றவை மேலும் உந்துதலாக இருக்கும் பல விஷயங்கள் உள்ளன இந்த காரணிகள் வேலையை பயனுள்ளதாக்குகின்றன மற்றும் ஊழியர்களுக்கு சாதனை உணர்வு உள்ளது நாம் இப்பொழுது நோக்கத்திற்கான உந்துசக்திகளை பார்ப்போம் இவை திருப்திகரமானவை என்றும் அழைக்கப்படுகின்றன முயற்சி மற்றும் செயல்திறனை அங்கீகரிப்பது இவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள் மேனேஜர் அல்லது நிர்வாகமானது அதிக முயற்சி எடுக்கும் சிறந்த செயல்திறனைக் காட்டும் ஊழியர்களை அங்கீகரிக்க வேண்டும் மற்றொரு உந்துசக்தி அந்த வேலையின் தன்மை இது ஒரு வழக்கமான வேலையாக இருந்து அங்கு பணியாளர் எந்த சவாலையும் காணாமல் இருக்கலாம் அல்லது அது அவனது சிறந்ததை சிந்திக்க வைக்கிறது சாதனை உணர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இவை இரண்டும் திருப்தி அளிப்பவை வ்ரூம் உந்துதலில் மூன்று தாக்கங்களை அடையாளம் கண்டார் ஒன்று எதிர்பார்ப்பு கடினமாக உழைப்பது சிறந்த செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது என்ற நம்பிக்கை உதாரணமாக ஒரு சாப்ட்வேரில் ஒரு பிழை இருப்பதாகவும் வெவ்வேறு டெவலப்பர்கள் பிழையைக் கண்டறியும் முயற்சியில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் ஆனால் இன்னும் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சொல்லலாம் மேலும் இங்கு எதிர்பார்ப்பு இல்லாததால் உந்துதல் என்பது குறைக்கப்படுகின்றன இன்னும் 10 மணிநேரம் கொடுத்தால் அவர்களால் உண்மையில் பிழையைக் கண்டறிய முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை ஏனெனில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மணிநேரங்கள் பிழையைக் கண்டறியாமல் செலவிடப்பட்டுள்ளன சில மணிநேர கூடுதல் வேலைகள் பிழையைக் கண்டறிய உதவும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி சிறந்த செயல்திறன் வெகுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை டெவலப்பர்கள் ஒரு மென்பொருளை உருவாக்கி வருவதாகவும் அவர்கள் அனைத்து அம்சங்களையும் சிறப்பாக செயல்படுத்தினால் இது வாடிக்கையாளரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பாராட்டப்படும் மற்றும் பல ஆனால் ஏற்கனவே வாடிக்கையாளர் மற்றொரு மென்பொருளை உபயோகப்படுத்துகிறார் அது நன்றாக வேலை செய்கிறது மேலும் அவர்கள் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்டை வழங்கியிருப்பதால் அது உருவாக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்கள் அதை உண்மையில் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அவர்கள் அதைக் கொடுத்தார்கள் மற்றும் ப்ராஜெக்ட்டை ரத்து செய்ய முடியவில்லை அவ்வாறான நிலையில் ப்ராஜெக்ட் குழு குறைக்கப்படுவதை உணர்கிறது அவர்களிடம் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி இல்லை அதாவது அவர்கள் ஒரு நல்ல மென்பொருளைச் செய்தால் பாராட்டப்படுவார்கள் ஏனெனில் அது தூசி சேகரித்து குளிர் சேமிப்பில் வைக்கப்படலாம் வாடிக்கையாளர் ஏற்கனவே மற்றொரு மென்பொருளை பயன்படுத்துவதால் யாரும் அதைப் பயன்படுத்த மாட்டார்கள் எனவே அந்த விஷயத்தில் கருவி இல்லை வெகுமதியின் உணரப்பட்ட மதிப்பு ஒரு எடுத்துக்காட்டு டெவலப்பர்கள் வெகுமதியை உணர்ந்ததற்கு இது மற்றொரு உந்துதலாகும் வேலையை மிகவும் அர்த்தமுள்ளதாக்கி குழு உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் ஓல்ட்தாம் ஹாக்மேன் வேலை பண்புகள் சிறப்பியல்பு மாதிரியால் வழங்கப்படுகின்றன இங்கே அவர் வேலையின் மூன்று அம்சங்களை அடையாளம் காட்டினார் ஒன்று திறமை வகை டெவலப்பர் பல ஆண்டுகளாக ஒரு வகை காரியத்தைச் செய்ய திறன் வகையும் இல்லாமல் டெவலப்பரானவர் உந்துதலையும் புகழையும் இழக்கிறார் பல ஆண்டுகளாக குறியீட்டு முறையைச் செய்கிற ஒருவர் அதைப் பற்றி சிந்திக்க திறமை வகைகளைக் கொண்ட ஒருவரைப் போல அதிக உந்துதலாக இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு வடிவமைப்பாளர் அல்லது ஆய்வாளர் செய்ய இன்னும் பரந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் பணி முடிந்தவுடன் டெவலப்பரால் அதை உருவாக்க யார் பங்களித்தார்கள் என்பதை அடையாளம் காண முடியும் அல்லது பங்களித்த பலரும் குறிப்பாக யாருக்கு புகழ் வழங்கப்படலாம் என்பது பற்றி யாரும் அடையாளம் காணமுடியாது இங்கே மேனேஜர் டெவலப்பர்களுக்கு தெளிவான குறிக்கோள் தெளிவான வேலையைக் கொடுத்தால் ஒரு பணியில் அடையாளம் உள்ளது இதுதான் உந்துதல் யாரோ சில வேலைகளுக்குப் பொறுப்பானவர் அவர் நல்ல வேலையை முடிக்கும்போது அது அனைவராலும் பாராட்டப்படும் பின்னர் இந்த குறிப்பிட்ட குழு உறுப்பினர்களால் அந்த வேலை செய்யப்படுகிறது பணியின் முக்கியத்துவம் அது ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணி குறிப்பிடத்தக்கதா இது நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா என்பது இது மிகவும் முக்கியமற்ற வேலை என்றால் பல்வேறு டெவலப்பர்களிடமிருந்து எல்லா தகவல்களையும் சேகரிப்போம் என்று சொல்வோம் அதை சேமித்து வைத்தால் பயனர் இடைமுகத்தின் ஒரு முக்கியமான பகுதியை அல்லது சில பணிகளைச் செய்வது அவ்வளவு உந்துதலாக இருக்காது மேலும் அவை எளிதில் கவனிக்கப்படுகின்றன மற்றும் அடையாளம் காணப்படுகின்றன வேலை திருப்திக்கு பங்களித்த மற்ற இரண்டு காரணிகள் சுயாட்சி மற்றும் பிற காரணி டெவலப்பருக்கு தனது சொந்த வழியில் வேலை செய்ய சுதந்திரம் உள்ளதா அல்லது ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறதா என்பதைக் கண்டுபிடிப்பதாகும் அவர் பின்பற்ற வேண்டிய சரியான நடவடிக்கைகள் அவரிடம் கூறப்படுகிறது அவர் தனது மூளையை பயன்படுத்த முடியாது அவருக்கு சுயாட்சி இல்லை மேலும் அவர் குறைந்த உந்துதலாக இருப்பார் மேலும் மேனேஜரின் கருத்து குழு உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் மற்றொரு காரணியாகும் வேலை திருப்தியை மேம்படுத்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன செய்கிறார் அவர் குறிப்பிட்ட இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் இது ஒரு டெவலப்பருக்கு வழங்கப்படும் செயல்பாட்டை தெளிவாக வரையறுக்கிறது கருத்துக்களை வழங்கவும் அந்த இலக்குகளை அடைவதற்கு முன்னேறவும் அது உதவும் வேலை மறுவடிவமைப்பு மிகவும் சாதாரணமாகிவிட்டால் வேலையை விரிவுபடுத்துங்கள் வேலை விரிவாக்கம் வேலை செறிவூட்டல் என்பது சில முடிவை கொடுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் விழிப்புடன் இருக்க வேண்டிய மற்றொரு அம்சம் குழு உறுப்பினர்கள் அனுபவிக்கும் மன அழுத்தம் எட்வர்ட் யுவர்டன் என்ற ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு மேற்கோள் காட்டுகிறார் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தவுடன் வாரத்திற்கு குறைந்தது 60 மணிநேரம் உறுப்பினர்களின் வேலை நேரம் எதிர்பார்க்க வேண்டும் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் முடிந்தவரை பல மணிநேரங்களை ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தொடங்கும் போது குழு உறுப்பினர்களுக்கு அதிக மன அழுத்தம் இல்லை ஆனால் ப்ராஜெக்ட் உருவாகும்போது ப்ராஜெக்ட் குழு நேர அழுத்தத்தில் உள்ளது மற்றும் ஒரு மன அழுத்தம் உள்ளது எட்வர்ட் யுவர்டன் மேற்கோள் காட்டியபடி பெரும்பாலும் அவர்கள் நீண்ட நேரம் வேலை செய்யும்படி கேட்கப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மேனேஜராக 1960 ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஆய்வைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் அங்கு 45 வயதிற்குட்பட்டவர்கள் வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கும் மேலாக பணிபுரிந்தவர்கள் இதய நோயால் இறக்கும் அபாயத்தை விட இரு மடங்கு அதிகமாக இறந்தனர் மேலும் இங்குள்ள தீவிர நிரலாக்கத்தைப் போன்ற பிரபலமான மேம்பாட்டு நடைமுறைகள் பல 40 மணிநேர வேலை வாரத்தை தெளிவாக அடையாளம் காட்டுகின்றன ஒரு செயல்திறனுள்ள ப்ராஜெக்ட் மேனேஜர் அணியின் மன அழுத்தத்தை குறைக்கிறார் அணி மன அழுத்தத்தில் இருந்தால் ஓரளவு ப்ராஜெக்ட் மேனேஜரைத் தான் குற்றம் சாட்ட வேண்டும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் முயற்சியின் நியாயமான மதிப்பீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் ப்ராஜெக்ட் பிலான் இருக்க வேண்டும் நல்ல ப்ராஜெக்ட் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இதனால் ப்ராஜெக்ட் நெருக்கடிகள் மிகக் குறைவு குழு உறுப்பினரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது தெளிவற்றதாக இருக்க வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு வெவ்வேறு கடமைகளையும் வெவ்வேறு வேலைகளையும் வழங்கினால் ப்ராஜெக்ட் பங்கில் முரண்பாடு ஏற்படும் குழு உறுப்பினர் ஒரே நேரத்தில் இரண்டு கூட்டங்களில் பங்குபெற வேண்டும் ஏனெனில் அவர் குவாலிட்டி டீமில் உறுப்பினராக இருக்கிறார் மேலும் அவர் ஒரு டெவலப்பர் அவர் ஒரு மதிப்பாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒருகுவாலிட்டி மீட்டிங் இருந்தால் அது மன அழுத்தத்தை உருவாக்குகிறது மேலும் பெரும்பாலும் ப்ராஜெக்ட் மானேஜர் கொடுமைப்படுத்தி மற்றும் தந்திரங்களைப் பயன்படுத்தி ப்ரொஜெக்ட்டை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் அவரை நாம் தியரி 'x' மானேஜர் என்று கூறுகிறோம் அவரை தகுதியற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜர் என்போம் ஆனால் நமக்கு தியரி Y மேனேஜர் தேவைப்படுகிறார் இப்போது அமைப்பு மற்றும் குழு கட்டமைப்புகளைப் பார்ப்போம் ஒரு சாப்ட்வேர் மேம்பாட்டு நிறுவனத்தை நீங்கள் பார்வையிட்டால் அமைப்பு எவ்வாறு அணிகளாக கட்டமைக்கப்படுகிறது நாங்கள் பல்வேறு நிறுவனங்களைப் பார்வையிடலாம் இந்த நிறுவனங்கள் எவ்வாறு அமைப்பு போன்ற அணிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இரண்டு டஜன் திட்டங்களைச் சொல்லலாம் ஒவ்வொரு திட்டமும் ஒரு திட்டக் குழுவைக் கொண்டிருக்கும் எனவே இந்த இரண்டு டஜன் திட்டங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன அவர்கள் யாரிடம் அறிக்கையிடுகிறார்கள் இந்த அணியின் உறுப்பினர்கள் யார் அடுத்த கேள்வி என்னவென்றால் அணிகள் எவ்வாறு தனித்தனியாக கட்டமைக்கப்படுகின்றன இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் அமைப்பு என்று அழைக்கிறோம் அமைப்பு எவ்வாறு அணிகளுடன் ஒழுங்கமைக்கப்படுகிறது பின்னர் இரண்டாவது விஷயம் தனிப்பட்ட அணிகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன முதலில் அமைப்பின் கட்டமைப்பைப் பார்ப்போம் பின்னர் குழு கட்டமைப்பைப் பார்ப்போம் ஆர்கனைசேஷன் கட்டமைப்புகளில் மூன்று அடிப்படை வகைகள் உள்ளன நீங்கள் ஒரு நிறுவனத்தைப் பார்வையிட்டால் சில நிறுவனங்களுக்கு செயல்பாட்டு அமைப்பு இருப்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் செயல்பாட்டு அமைப்பு என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் இரண்டாவது ப்ராஜெக்ட் அமைப்பு மற்றும் மூன்றாவது அணி அமைப்பு மூன்று அமைப்புகளின் கட்டமைப்புகளைப் பார்ப்போம் செயல்பாட்டு ஆர்கனைசேஷனில் பல்வேறு செயல்பாட்டுக் குழுக்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக செயல்பாட்டுக் குழுவின் கீழ் பல ஆய்வாளர்களைக் கொண்டிருக்கலாம் வடிவமைப்பாளர்கள் என அழைக்கப்படும் மற்றொரு குழு இருக்கலாம் கோடர்கள் சோதனையாளர்கள் டேட்டாபேஸ் வல்லுநர்கள் நெட்வொர்க்கிங் வல்லுநர்கள் என பல குழுக்கள் இருக்கலாம் மேலும் நிறுவனத்தில் பல ப்ரொஜெக்ட் குழுக்கள் இருக்கலாம் மற்றும் ப்ரொஜெக்ட் தொடங்கும் போது யார் அல்லது எந்த வகையான நிபுணத்துவம் தேவை என்பதை மேனேஜர் தீர்மானிக்கும்போது அவர் அந்தந்த செயல்பாட்டுக் குழு மேனேஜர்களைத் தொடர்புகொள்வார் பின்னர் அவர்கள் ப்ரொஜெக்ட்டிற்கு நியமிக்கப்படுவார்கள் எடுத்துக்காட்டாக ப்ரொஜெக்ட் குழு 1 இல் சில வடிவமைப்பாளர்கள் டேட்டாபேஸ் வல்லுநர்கள் இருக்கலாம் மற்றும் வடிவமைப்பாளர்கள் தங்கள் வேலையை முடிக்கும்போது மேனேஜர் வடிவமைப்பாளரை செயல்பாட்டுக் குழுவிற்கு திருப்பி அனுப்புவார்பின்னர் அவர்கள் கோடர்களைக் கேட்கிறார்கள் மற்றும் பல இது இராணுவம் பொலிஸ் மருத்துவமனைகள் போன்றவற்றுக்கு நன்கு அறியப்பட்ட கட்டமைப்பாகும் உதாரணமாக ஒரு மருத்துவமனையில் செவிலியர்களின் செயல்பாட்டுக் குழு இருக்கலாம் பல்வேறு வகையான மருத்துவர்கள் நிபுணர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் பலவற்றின் செயல்பாட்டுக் குழுக்கள் இருக்கலாம் மேலும் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இவற்றில் சில தேவைப்படலாம் இராணுவத்திற்கும் இதே நிலைதான் இங்கே பல்வேறு வகையான செயல்பாட்டுக் குழுக்கள் உள்ளன மருத்துவர்கள் மருத்துவமனைகள் உள்ளன வீரர்கள் உள்ளனர் ஏர்மேன் இருக்கிறார்கள் மற்றும் பல மேலும் இங்கே இது ஒவ்வொரு செயல்பாட்டு நிபுணத்துவத்தையுடைய பொதுவான பிரமிடு அமைப்பு ஆகும் இங்கே நன்மை என்னவென்றால் ஆய்வாளர்கள் ஒன்றாக இருப்பதால் ஒரு குழு மேலாளருக்கு அறிக்கை அளிக்கிறது இதேபோல் வடிவமைப்பாளர்கள் ஒன்றாக ஒரு செயல்பாட்டுக் குழுவை உருவாக்குகிறார்கள் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பு உள்ளது அவர்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்கிறார்கள் அவை சிறந்த திறன்களை வளர்க்கின்றன அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் செயல்பாட்டுக் குழுக்களில் உள்ள சிறப்பு குழுக்கள் மேலும் இந்த ப்ராஜெக்ட் செலவு குறைந்ததாக மாறும் ஏனெனில் தேவை ஏற்படும் போது ப்ராஜெக்ட் குழு ஏஜென்ட்டை கேட்கிறது மற்றும் அவற்றை திருப்பித் தருகிறது மற்றும் ஒரு மருத்துவமனையில் நடப்பது போன்ற பிற செயல்பாட்டுக் குழுக்களை எடுத்துச் செல்கிறது ஆனால் ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் எப்படி நடக்கிறது மற்ற அமைப்புக்களை பார்ப்போம் பின்னர் இந்த வெவ்வேறு அமைப்புக்கள் ஒரு சாப்ட்வேர் மேம்பாட்டுப் பணியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஒப்பிடுவோம் இது செயல்பாட்டு அமைப்பு நம்மிடம் வெவ்வேறு செயல்பாட்டுக் குழுக்கள் உள்ளன ப்ராஜெக்ட் குழுக்கள் உருவாகி ப்ராஜெக்ட் உருவாகும்போது அவர்கள் வெவ்வேறு செயல்பாட்டுக் குழுக்களிடமிருந்து வாங்கி அவற்றை திருப்பித் தருகிறார்கள் மேலும் அவர்கள் அனைவருமே ப்ராஜெக்ட் டீம் மற்றும் செயல்பாட்டுக் குழு அவர்கள் உயர் நிர்வாகத்திற்கு புகாரளிக்கின்றனர் என்ன நடக்கிறது என்பதை விளக்க இது வேறுபட்ட வரைபடம் ஆய்வாளர்கள் ஒரு செயல்பாட்டுக் குழுவை உருவாக்கி மேனேஜருக்கு அறிக்கை செய்கிறார்கள் மேலும் வெவ்வேறு ப்ராஜெக்ட்களுக்கு அவர்கள் ஆய்வாளர்களைக் கோரலாம் மற்றும் ஆய்வாளர் மேனேஜருக்கு குறிப்பிட்ட ஆய்வாளர்களை நியமிக்கிறார் இதேபோல் கட்டடக் கலைஞர்கள் வெவ்வேறு ப்ராஜெக்ட்களுக்குத் தேவைப்படுகிறார்கள் மேலும் இந்த குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் புகாரளிக்க இரண்டு மேனஜர்கள் உள்ளனர் ஒன்று அவர்களின் செயல்பாட்டு மேனஜர்கள் மற்றும் மற்றொருவர் ப்ரொஜக்ட் மேனேஜர் இதேபோல் குறியீட்டாளர்கள் டெவலப்பர்கள் சோதனையாளர்கள் மேனஜரிடம் புகாரளிக்கின்றனர் மேலும் அவர்கள் அனைவரும் அனைத்து மேனஜர்களும் ஒரு நிர்வாக இயக்குநரிடம் தெரிவிக்கின்றனர் செயல்பாட்டு அமைப்பின் நன்மை சிறந்த தொழில்முறை அமைப்பு சிறந்த தொழில்முறை சூழலை வழங்குகிறது என்று நாங்கள் கூறினோம் அங்கு வெவ்வேறு வடிவமைப்பாளர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்க முடியும் செயல்பாட்டுக் குழுவை உருவாக்கும் வெவ்வேறு ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்ளலாம் அதே பகுதியில் உள்ள நிபுணர்களிடையே ஒரு ஒத்துழைப்பு உள்ளது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசிக்கலாம் மற்றும் பல மேலும் செயல்பாட்டு அமைப்பின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று ஊழியர்களைப் பயன்படுத்துவதில் உள்ள நெகிழ்வுத்தன்மை ஆகும் நீங்கள் சொல்வது போல் தேவைப்படும் போது வல்லுநர்கள் தங்கள் பணிகளை முடித்துவிட்டு அவர்களின் செயல்பாட்டுக் குழுவிறரப்படுகிறார்கள் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் அமைப்பில் குழு உறுப்பினர்கள் ப்ராஜெக்டிற்கு நிரந்தரமாக நியமிக்கப்படுவதை விரைவில் பார்ப்போம் எனவே எல்லா நேரமும் வேலை இருக்காது வடிவமைப்பு முடிந்ததும் வடிவமைப்பாளராக இருக்கும் ஒருவர் அவர் என்ன செய்வார் திட்டப்பணி முழுவதும் குழு உறுப்பினர்கள் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அமைப்புடன் ஒப்பிடுங்கள் ஒரு செயல்பாட்டு அமைப்பில் அவர்கள் வந்து செல்கிறார்கள் இது சிறந்த மனிதவள பயன்பாட்டை வழங்குகிறது மற்ற விரிவுரைகளில் நாம் தொடரும்போது இதைப் பற்றி அதிகம் பார்ப்போம் செயல்பாட்டு அமைப்பின் தீமைகள் என்னவென்றால் ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் புகாரளிக்க இரண்டு மேனேஜர்கள் உள்ளனர் அவர்கள் வெவ்வேறு வழிமுறைகளை வழங்கக்கூடும் மேலும் மோதலும் இருக்கலாம் மேலும் ப்ராஜெக்ட் மனேஜர் அணியின் மீதான கட்டுப்பாட்டைக் குறைக்கிறார் ஏனென்றால் அவர் தனது குழு உறுப்பினர்களை ஏதாவது செய்யச் சொல்லக்கூடும் மேலும் எங்கள் செயல்பாட்டு மேலாளரால் வழங்கப்பட்டதைப் போல எங்களுக்கு வேறு வேலைகள் உள்ளன என்று அவர்கள் கூறலாம் விரிவுரை நேரம் முடிந்துவிட்டதால் இந்த கட்டத்தில் நாம் நிறுத்துவோம் அடுத்த விரிவுரையில் தொடருவோம்